வணக்கம் செக்குர் சிஸ்டம் இன்ஜினியரிங்க்கான பாடத்திட்டத்தின் இந்த செயல் விளக்கத்திற்கு வரவேற்கிறோம் இந்த செயல் விளக்கத்தில் ROP தாக்குதலைப் பார்ப்போம் இப்போது ROP தாக்குதல்களைச் செய்வது மிகவும் கடினம் எனவே நான் கற்பிக்கும் போது சில மாணவர்களால் சமர்ப்பிக்கப்பட்ட ஒரு குறிப்பிட்ட வேலையைப் பற்றி நாம் காண்போம் எனவே இந்த பணி ROP எனப்படும் இந்த டைரெக்டரியில் இருக்கும் இந்த பைல்லோடு இயங்குகிறது மேலும் நாம் இந்த பைல்லை டவுன்லோட் செய்யலாம் இது இந்த பாடத்திட்டத்துடன் வரும் VM இன் ஒரு பகுதியாகும் மற்றும் VM இல் nptel codes module4 ROP டைரெக்டரியில் இந்த தேவையான குறியீட்டை நாம் காணலாம் எனவே தாக்கப்பட்ட பைல் TUT2 C டுடோரியல் 2 ஆகும் அடிப்படையில் நிறைய விஷயங்கள் உள்ளன ஒரு main பங்க்ஷன் இருந்தது மற்றும் ஒரு concatenate first chars பங்க்ஷன் இருந்தது இந்த குறியீடுகளை எழுதிய மாணவர்களை நாம் புகழ வேண்டும் எனவே அவர்களின் பதிவு எண்கள் இங்கே உள்ளன இந்த குறியீட்டின் சரியான வேலை பின்வருமாறு எனவே நாம் பார்ப்பது இது எக்சிகியூட்டபிள் tut2 ஆகும் இது போன்ற பத்து சொற்களை உள்ளிடுகிறது மேலும் வெளியீடு ஒவ்வொரு உள்ளீட்டு வார்த்தையின் முதல் எழுத்து எனவே ABCD முதல் J வரையிலான முதல் எழுத்துக்கள் திரையில் அச்சிடப்பட்டிருப்பதை இங்கே காணலாம் எனவே இந்த ப்ரொக்ராம் இதைத்தான் செய்கிறது மற்றும் இந்த ப்ரொக்ராமில் ஒரு பாதிப்பு உள்ளது இந்த concatenate first chars பங்க்ஷனில் பாதிப்பு உள்ளது மற்றும் பாதிப்பு என்ன என்பதிற்குள் நாம் செல்லமாட்டோம் ஆனால் அதை ஒரு செயல் திட்டமாக எடுத்துக்கொள்ளலாம் மேலும் இந்த பங்க்ஷனில் இருக்கும் பாதிப்புகளைக் கண்டறிய முயற்சிக்கும் எந்தவொரு பார்வையாளருக்கும் இது ஒரு சவாலாக உள்ளது ஆனால் இங்கே நாம் பார்ப்பது என்னவென்றால் அந்த பாதிப்பைப் பயன்படுத்தும் ROP தாக்குதலை உருவாக்க முயற்சிப்போம் எனவே ROP தாக்குதலின் நோக்கம் எப்படியாவது 10 கணக்கிடுவது இது ROP கேஜெட்களைப் பயன்படுத்தி 1 முதல் 10 வரையிலான எண்களின் பெருக்கல் மற்றும் இந்த முடிவின் மதிப்பை GLB என்ற குளோபல் வெரியபிளில் நிரப்புகிறது எனவே இந்த GLB மதிப்பு இங்கே எங்காவது அச்சிடப்படும் GLB யை அச்சிட்டு இந்த பைல்லைப் பார்க்கும்போது இந்த printf தவிர வேறு எங்கும் GLB பயன்படுத்தப்படவில்லை என்பதையும் இந்த குறிப்பிட்ட ப்ரொக்ராமில் எங்கும் 10 அல்லது வேறு எந்த பாக்டோரியல் களும் கணக்கிடவில்லை என்பதையும் நினைவில் கொள்க சரி எனவே ROP தாக்குதலில் தொடங்கி ROP தாக்குதலுடன் முதலில் செய்ய வேண்டியது ப்ரொக்ராமில் இருக்கும் கேஜெட்களை அடையாளம் காண்பது எனவே இந்த ROPGadget master டைரெக்டரியில் உள்ள இந்த கருவியைப் பயன்படுத்தி கேஜெட்களைப் பெறலாம் இந்த ROP Gadget master க்குச் சென்று python ROPgadget py-binary ROPtesttut2 என்ற கருவியைப் பயன்படுத்தவும் ஒரு பைனரியை உள்ளீடாகக் குறிப்பிட்டு நீங்கள் மதிப்பீடு செய்ய விரும்பும் எக்சிகியூட்டபிள் பாதையை வழங்கவும் எனவே இந்த கேஜெட் கருவி என்ன செய்யும் டுடோரியல் 2 ல் ROP கேஜெட் கருவி முழு எக்சிகியூட்டபிள் வழியாக சென்று அது கண்டுபிடிக்கக்கூடிய அனைத்து கேஜெட்களையும் அடையாளம் காணும் எனவே வெளியீட்டை இந்த பைல் e1 க்கு திருப்பி விடலாம் கோப்பு e1 இல் சில கேஜெட்கள் உள்ளன எனவே இந்த கேஜெட்கள் ஒவ்வொன்றிலும் சில அருகுமெண்ட்கள் உள்ளன பின்னர் இறுதியில் ஒரு return அல்லது ஒரு returnf அல்லது call இன்ஸ்ட்ருக்ஷன் உள்ளது என்பதை நினைவில் கொள்க இங்கே இந்த குறிப்பிட்ட முகவரி குறிப்பிட்ட கேஜெட்டின் முகவரி எனவே நீங்கள் பார்க்கும்போது கருவி எக்சிகியூட்டபிள் tut2 இல் ஏராளமான கேஜெட்களைக் கண்டறிந்துள்ளது உண்மையில் 13276 கேஜெட்கள் உள்ளன இப்போது நாம் எழுத விரும்பும் பேலோடிற்கு திரும்பி வருகிறோம் இந்த கேஜெட்களைப் பயன்படுத்தி 10 கணக்கிட விரும்புகிறோம் எனவே அடிப்படையில் நாம் செய்ய வேண்டியது இந்த 13276 இலிருந்து ஒரு கேஜெட்டைத் தேர்ந்தெடுத்து அவற்றை ஸ்டாக்கில் ஒரு விதமாக அடுக்கி வைக்க வேண்டும் இதனால் இறுதியில் 10 கணக்கிடப்படுகிறது இந்த கேஜெட்களை நாம் எவ்வாறு எடுக்கிறோம் என்பது பற்றிய விவரங்களுக்கு நாம் செல்ல மாட்டோம் ஆனால் இது குறித்த அறிக்கையை மட்டும் பார்ப்போம் எனவே முழு தாக்குதலுக்கான அறிக்கையும் இங்கே உள்ளது இங்கு நாம் காண்பது ஸ்டாக்கின் உள்ளடக்கங்கள் குறிப்பாக concatenate first chars பங்க்ஷன் செயல்படுத்தப்படும் போது ஸ்டாக்கின் உள்ளடக்கங்கள் எனவே இந்த பங்க்ஷன் செயல்படுத்தப்படும் போது ஒரு ஸ்டாக் ஃபிரேம் செயலில் உள்ளது இந்த ஃபிரேம் இதுபோன்றது எனவே சேமிக்கப்பட்ட ரிட்டர்ன் முகவரி உள்ளது இது 4 பைட்டுகள் கொண்டது பின்னர் முந்தைய ஃபிரேம் பாய்ண்ட்டர் உள்ளது main உடன் தொடர்புடைய ஃபிரேம் பாய்ண்ட்டர் பின்னர் வேறு சில டேட்டா மற்றும் லோக்கல்ஸ் உள்ளனர் எனவே குறிப்பிட்ட தொகுப்பிற்கு ஸ்டாக்கின் இருப்பிடங்கள் மற்றும் ஸ்டாக் ஃபிரேம் இங்கே பின்வருமாறு உள்ளன ஆனால் அதை இயக்கும்போது அல்லது இந்த ப்ரோக்ராமை இயக்க முயற்சிக்கும்போது இந்த முகவரிகளுக்கு வேறு மதிப்பைப் பெறலாம் இருப்பினும் ஸ்டாக்கின் கட்டமைப்பும் ஸ்டாக்கில் உள்ள பல்வேறு டேட்டாக்களின் சார்பும் ஒரே மாதிரியாக இருக்கும் எனவே ROP தாக்குதல் என்னவென்றால் இது இந்த return னை main னாக மாற்றுகிறது மற்றும் இங்கே கேஜெட்களை நிரப்பத் தொடங்குகிறது எனவே இந்த இடத்தில் வைக்கப்பட்டுள்ள முதல் கேஜெட்களிலிருந்து தொடங்கி இது போல கேஜெட்கள் மேல்நோக்கி செல்லும் இந்த கேஜெட்கள் ஒவ்வொன்றும் சில செயல்பாடுகளைக் கொண்டு 10 ஐ கணக்கிடுகிறது கேஜெட் கருவியைப் பயன்படுத்தி டுடோரியல் 2 இல் காணப்படும் 13000 ஒற்றைப்படை கேஜெட்களின் இடத்திலிருந்து எடுக்கப்பட்ட 14 கேஜெட்களை நாம் பயன்படுத்துகிறோம் இந்த 13 கேஜெட்கள் தான் பயன்படுத்தப்பட்டன எனவே இந்த கேஜெட்கள் செயல்பாட்டில் வேறுபடுகின்றன மிகவும் எளிமையான விஷயங்களில் அதாவது இது return பங்க்ஷன் no op போன்ற செயல்பாடுக்கு சமமானதாகும் மிகவும் சிக்கலான ஒன்றில் அதாவது இந்த கேஜெட் எண் 6 போன்ற ஒன்றில் இது அடிப்படையில் இன்டிஜேரின் பெருக்கலாக இருக்கிறது இது EX ரெஜிஸ்டரில் சுட்டிக்காட்டிய சில உள்ளடக்கங்களை ECX ரெஜிஸ்டருடன் பெருக்குகிறது இந்த கேஜெட்கள் ஒவ்வொன்றின் விளக்கமும் இங்கே உள்ளது எனவே 10 கணக்கிடுவதற்கு நாம் என்ன செய்கிறோம் கேஜெட்களைத் தேர்ந்தெடுத்து ஸ்டாக்கின் செயல்பாட்டில் வரிசையை உருவாக்கத் தொடங்குகிறோம் அதாவது இந்த கேஜெட்கள் அனைத்தும் அதன் செயல்பாட்டை முடித்த பிறகு நாம் செயல்பாட்டை முடிக்க அல்லது 10 ஐ பெற முடியும் எல்லா கேஜெட்களுடனும் மாற்றியமைக்கப்பட்ட ஸ்டாக் இதுபோன்ற தோற்றத்தைக் கொண்டுள்ளது எனவே இது இந்த இடத்தில் வைக்கப்பட்டுள்ள கேஜெட் எண் 1 இலிருந்து தொடங்குகிறது இந்த இருப்பிடம் முதலில் நாம் பார்த்த main னிற்கு திரும்பியது இப்போது நாம் ஒரு பஃபரை நிரப்பி வழிகிறோம் இந்த return னை இந்த கேஜெட்களின் வரிசையுடன் உள்ள main னால் மாற்றுவோம் எனவே எக்சிகியூக்ஷனின் போது என்ன நடக்கிறது முதலில் கேஜெட் 1 இயங்குகிறது மற்றும் கேஜெட் 1 இன் return கேஜெட் 2 உடன் ஒத்திருக்கும் ஸ்டாக்கிலிருந்து இந்த முகவரியைத் தேர்ந்தெடுத்து செயல்படுத்துகிறது பின்னர் கேஜெட் 3 கேஜெட் 4 மற்றும் பலவற்றை செயல்படுத்துகிறது கேஜெட்களை அவ்வாறு வைக்கும் வரிசையில் வரிசையின் முடிவில் 10 கணக்கிடப்படுகிறது இன்னும் திட்டவட்டமாக இருக்க எடுத்துக்காட்டாக இந்த வரிசையில் ஒவ்வொன்றும் உதாரணமாக இந்த நிலையில் 3 ஐக் கணக்கிட்டிருப்போம் மற்றும் 3 க்கான முடிவு குளோபல் வெரியபிள்ஸ் GLB இல் வைக்கப்படும் இந்த இடத்தில் இருக்கும் கேஜெட்கள் GA 9 முதல் கேஜெட் GA 8 வரை இங்கே 4 ஐக் கணக்கிடுவோம் இது இந்த mov EX முதல் 4 வரை தெளிவாகிறது பின்னர் GLB யின் உள்ளடக்கங்களுடன் நாம் 4 ஐ பெருக்குகிறோம் எனவே GLB இல் இன்னும் சில கேஜெட்களுக்குப் பிறகு 4 சேமிக்கப்பட்டிருக்கும் இப்போது இது மீண்டும் 5 6 போன்ற ஒரு வரிசையில் பல முறை 10 வரை கணக்கிடப்படுகிறது செய்ய முயற்சிக்கும்போது ஒருவர் எதிர்கொள்ள வேண்டிய ஒரு தடை என்னவென்றால் ஸ்டாக் செக்மெண்ட் நிரம்பி வழியலாம் ஏனெனில் இது main னுக்கு பிறகு வரும் இரண்டாவது பங்க்ஷனிலிருந்து வந்து செயல்படுத்தப்படுகிறது ஆகையால் ஸ்டாக்கின் உள்ளடக்கத்தை ஒப்பிட்டால் அது சிறியது மேலும் இந்த ஸ்டாக்கில் கேஜெட்களைச் சேர்த்தால் ஸ்டாக் மிக எளிதாக நிரம்பி வழியும் மற்றும் இன்டென்டெடை போல இயங்காது எனவே கேஜெட்களைத் தேர்வுசெய்து தேவையான பேலோடை செயல்படுத்தப்படும் வகையில் கேஜெட்களை வைப்பது மிகவும் தந்திரமான வழியாகும் எனவே இந்த விஷயம் எவ்வாறு செயல்படுகிறது என்பதைப் பார்ப்போம் இதன் உள்ளடகங்களைப் பற்றிய விவரங்களுக்கு நாம் செல்லமாட்டோம் ஏனெனில் இது மிகவும் சிக்கலானது மற்றும் அடிப்படையில் இந்த பாடத்திட்டத்தின் நோக்கம் இது இல்லை இதை இயக்க உள்ளீடு என்பது கேஜெட்கள் வைக்கப்படும் உள்ளீடு இந்த input vm பைல்லில் உள்ளது எனவே இது ஒரு பைனரி பைல் நாம் அதை od கட்டளையுடன் திறக்க முடியும் இது டுடோரியல் ப்ரோக்ராமுக்கு அனுப்பப்படும் உள்ளீடு ஆகும் எனவே இந்த ROP கேஜெட்கள் எவ்வாறு இயங்குகின்றன என்பதைப் பார்ப்போம் py உள்ளது இந்த குறிப்பிட்ட குறியீடு கேஜெட்களை ஒழுங்குபடுத்துகிறது மற்றும் தேவையான உள்ளீட்டை உருவாக்குகிறது இது இங்கே Y ஸ்ட்ரிங்கில் வைக்கப்பட்டு இறுதியாக Y அச்சிடப்படுகிறது எனவே இது குறிப்பிட்ட பைதான் ஸ்கிரிப்ட் ஆகும் அங்கு கேஜெட்கள் ஒழுங்கமைக்கப்பட்டுள்ளது இறுதியில் input vm பைல் உருவாக்கப்படும் எனவே நாம் இந்த tut2 வில் இந்த தீங்கிழைக்கும் உள்ளீட்டைக் கொடுத்து இயக்குகிறோம் இது input vm மற்றும் GLB இல் உள்ள மதிப்பு 3628800 என்பதைக் காண்கிறோம் இது அடிப்படையில் 10 க்கான மதிப்பு நீங்கள் சரியா என்று பார்க்கலாம் எனவே இந்த குறியீட்டில் ஒரு சிக்கல் என்னவென்றால் 10 அச்சிடப்பட்ட பிறகு ஒரு செக்மென்ட்டேஷன் பிழை உள்ளது இது ஏனென்றால் ப்ரொக்ராம் ஒரு பாதுகாப்பான வழியில் ஒரு exit உடன் நிறுத்தப்படவில்லை எனவே நான் ஒரு வேலையை அல்லது மிகவும் கடினமான சவாலை உங்களுக்கு கொடுக்கிறேன் இந்த பாடத்திட்டத்தில் மிகவும் கடினமான சவால்களில் ஒன்று ROP கேஜெட் ஒரு அழகான வழியில் நிறுத்தப்படும் வகையில் இந்த குறிப்பிட்ட குறியீட்டை மாற்றியமைப்பது நன்றி